காலை வணக்கம் நண்பர்களே ஜெட் விமானம் மற்றும் புரோப்பல்லர் கொண்டு இயக்கப்படும் விமானத்திற்கான தொலைவெல்லை மற்றும் எண்டுரன்ஸ் கணக்கீடு செய்ய நீங்கள் ப்ரெகூட் உறவைப் பயன்படுத்தும்போது உங்களுக்கு நடக்கும் சிக்கல்கள் அல்லது ஒரு வகையான விழிப்புணர்வு பற்றி நாம் விவாதித்து வருகிறோம் லிப்ட் டு ட்ராக் விகிதம் குறித்தும் பேசினோம் இவை அனைத்தும் எண்களுக்கான ஆரம்ப உணர்வைப் பெறுவதற்காக செய்யப்பட்டுள்ளன நீங்கள் வடிவமைக்கப் போகும் விமானத்திற்கான LD ஆரம்ப மதிப்பீட்டின் மதிப்பீட்டைப் பெற வரலாற்றுத் தரவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி ஒரு வகுப்பு இருக்கும் கடந்த 2 சொற்பொழிவுகளில் இதுவரை ஒரு குறிப்பிட்ட இயந்திரத் தேவைக்குத் தேவையான எரிபொருளின் ஆரம்ப அளவைக் கணக்கிட அல்லது மதிப்பிடுவதற்கு நாம் சுயமாகத் முயற்சிக்கிறோம் என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் எனவே இன்று நான் ரேமர் புத்தகத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ரேமரின் விமான வடிவமைப்பு புத்தகம் உங்களுக்குத் தெரியும் அதை நான் இப்போது சில காலமாக பின்பற்றி வருகிறேன் அந்த புத்தகத்தில் ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது நான் அந்த உதாரணத்தை பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன் எனவே உங்களிடம் அந்த புத்தகம் இருந்தால் நீங்கள் அந்த புத்தகத்தைப் படிக்கலாம் நீங்கள் வடிவமைப்பில் உண்மையிலேயே ஆர்வமாக இருந்தால் உங்களிடம் அந்த புத்தகம் இருக்க வேண்டும் புத்தகத்தில் இருப்பது மற்றும் நான் சொல்லுதல் அனைத்தும் வரையறுக்கப்பட்ட சோதனை தரவு மற்றும் வரையறுக்கப்பட்ட புள்ளி விவர தரவு மூலம் அவை சரிபார்க்கப்பட்டுள்ளன என்பதை மறக்க வேண்டாம் அதே நேரத்தில் தொழில்நுட்பங்கள் மிக வேகமாக மாறுகின்றன எனவே கடந்த 10 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த தரவு எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பது ஒரு பெரிய கேள்வி எனவே இதைக் கையாள்வதற்கான சிறந்த வழி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அடிப்படையில் புரிந்துகொண்டு உங்கள் நுண்ணறிவைப் பெற முயற்சிக்கவும் ஒரு விமான வடிவமைப்பு பாடத்தின் முழு நோக்கமும் அதுதான் எனவே இப்போது விரைவாக எடுத்துக்காட்டு பார்ப்போம் இது ரேமர்ஸ் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டு என்று நான் மீண்டும் சொல்கிறேன் அங்கு கொடுக்கப்பட்ட இயந்திரத் தேவை என்ன அந்த குழுவினர் எடை 800 பவுண்டுகள் நினைவில்கொள்க ஆரம்ப மொத்த எடை என்ன என்பதை மதிப்பிட விரும்புகிறோம் இது போலவே நாம் அதைப் பிரித்தோம் பின்னர் அதை கீழ்க்கண்டவாறு காட்டியுள்ளோம் அந்த வரலாற்றுத் தரவைப் பயன்படுத்தி எம்ப்டீ வெயிட் பகுதியை பின்னத்தை We எவ்வாறு பெறுவது என்பதையும் நாம் விவாதித்தோம் ஆனால் கடைசி 2 விரிவுரைகள் ஒரு நடைமுறையை நோக்கி நாம் செயல்படுகிறோம் இதன் மூலம் நான் 𝑊𝑓W0 கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஒரு தோராயமாக எவ்வளவு எரிபொருள் தேவைப்படுகிறது என்பதைத்தான் எனவே 𝑊𝑓W0 ஆரம்ப மதிப்பீட்டைப் பெற இப்போது தேவையான அனைத்தையும் செய்துள்ளோம் ஒரு உதாரணம் மூலம் நாம் எவ்வளவு தூரம் புரிந்துகொண்டோம் என்பதைப் பார்ப்போம் உதாரணம் குழு எடை 800 பவுண்டுகள் பே லோட் ஏவியோனிக்ஸ் 10000 பவுண்டுகள் இருக்கலாம் 30000 அடி உயரத்தில் மாக் 0 6 இல் பறக்க விரும்புகிறோம் நீங்கள் ஜெட் இயக்கப்படும் இயந்திரத்தை எங்கு எப்போது பயன்படுத்துகிறீர்கள் என்பதைக் கண்டுபிடிப்போம் உகந்த உயரம் 30000 அடி ட்ரோபோபாஸ் ஆகும் எரிபொருள் பயன்பாட்டை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைப் பார்க்க நாம் போக போக அந்த விவரங்கள் அனைத்தும் வரும் நாம் சில எண்ணிக்கையை எடுத்துக்கொள்கிறோம் நான் மாக் எண்ணைப் பற்றி பேசும்போது நினைவில் கொள்ளுங்கள் 30000 அடி வேகத்தில் ஒலியின் வேகம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அது வினாடிக்கு 994 8 அடி ஒரு கட்டத்தில் இருந்து டேக் ஆப் செய்து 9114000 அடி தொலைவெல்லைக்கு சென்று 1500 கடல் மைல்கள் வேகத்தில் இருக்கலாம் எனவே நான் செல்கிறேன் புறப்படுகிறேன் ஏறுகிறேன் அந்த 9114000 அடிக்குச் செல்லுங்கள் ஆனால் நான் திரும்பி வந்துவிட்டேன் அப்படியானால் போக்குவரத்து விமானம் அல்லது ஒரு போர் விமானம் அல்லது ஒரு போர் விமானம் போன்ற அனைத்தையும் வடிவமைக்க இதுதான் எனது இயந்திர தேவையா ஒன்று நான் எடுத்துக்கொள்ளலாம் நான் டேக் ஆப் செய்து எனது வேலையை முடித்து மீண்டும் தளத்திற்கு திரும்பி வருவதுதான் என்றால் நான் இந்த வரம்பை கூடுதல் வரம்பகா கொள்ளலாம் எனவே விமானம் இங்கிருந்து சென்றுவிட்டது ஏறுதல் இப்போது பணியை முடித்தது இப்போது மீண்டும் இங்கே வருகிறது எனவே நான் இந்த வரம்பை இரண்டு முறை 914000 ஐ சேர்க்கிறேன் 914000 ஐ மீண்டும் சேர்க்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் இதை வந்து செய்யவேண்டிய அவசியம் இல்லை சில புள்ளிகள் ஒரே இடத்தில் இல்லைஆனால் இந்த எடுத்துக்காட்டு நான் புறப்படுகிறேன் ஏறுகிறேன் ஒரு எல்லைக்குச் செல்கிறேன் நான் மீண்டும் தளத்திற்கு வருகிறேன் அதாவது நான் அவ்வளவு வரம்பை அடைய வேண்டும் அதாவது இந்த அடிக்காக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த நடவடிக்கை இதுபோன்றது என்று கருதி கூடுதல் வரம்பை எடுத்துக்கொள்கிறேன் இது பயனரைப் பொறுத்தது பணித் தேவையின் பார்வையில் இருந்து வரம்பை எவ்வாறு வரையறுப்பது இது ஒரு எண் மட்டுமே எரிபொருள் நுகர்வு என்ன என்பதை நான் எவ்வாறு பெறுவது எரிபொருள் நுகர்வு என்ன எனவே இப்போது உங்களிடம் 0 முதல் 1 வரை உள்ளது இதை நாங்கள் வார்ம் அப் மற்றும் புறப்படுதல் பிரிவு என்று அழைக்கிறோம் வரலாற்றுத் தரவைப் பார்த்தால் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும் வரலாற்றுத் தரவை அடிப்படையாகக் கொண்ட வெவ்வேறு வகையான விமானங்களை அடிப்படையாகக் கொண்ட வரலாற்று மதிப்புகளை நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும் ஆனால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் இந்த வகுப்பின் பணித் தேவையை வடிவமைக்கும்போது நான் ஒரு அடிப்படை தளம் செயலாற்றுகிற விமானத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது சில விமானங்கள் திறன்களை நெருக்கமாக கொண்டிருக்கும் எனவே ஆரம்ப மதிப்புகளைப் பெற அந்த விமானத்தைத் தேர்வு செய்கிறேன் வரலாற்று மதிப்பு பொதுவாக W புறப்படுதல் 0 முதல் 1 0 முதல் 1 𝑊1W0 இருக்கும் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இது பொதுவாக 0 970 ஆகும் இது ஒரு சரியான பின்னம் ஒவ்வொரு ஆரம்ப வடிவமைப்பு கட்டமும் இந்த மதிப்பை நாம் எடுத்து வருகிறோம் பின்னர் இதேபோல் 1 முதல் 2 வரை இது ஏறும் 𝑊2W1 இது மீண்டும் வரலாற்று அடிப்படையில் மதிப்பு 0 985 ஆகும் இவை ஆரம்ப மதிப்பீடுகள் எனவே நீங்கள் விமானத்தை முடக்கி சுத்திகரிப்பு முறையில் மதிப்பீடு செய்யத் தொடங்கியவுடன் இந்த எண்கள் மாற்றியமைக்கப்படும் ஆனால் இவை போதுமானவை வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் ஆரம்ப மதிப்பீடுகள் எனவே எனக்குத் தெரியும் 𝑊2W0 மற்றும் 𝑊2W1 எனவே இதை இங்கே எழுதுகிறேன் 𝑊1W0 என்பது 0 970 𝑊2W1 என்பது 0 985 எனவே நான் 0 முதல் 1 வரை கையாண்டேன் சூடாகவும் பின்னர் ஏறவும் இது 2 பின்னர் நான் 9114000 அடி உயரமுள்ள முதல் வரம்பிற்கு செல்கிறேன் எனவே நான் இங்கு ஒரு புள்ளி 3 மற்றும் புள்ளி 4 ஐ வைத்தால் இது லோய்ட்டர் குறிக்கிறது அந்த எடுத்துக்காட்டில் லோயிட்டர் 3 மணிநேரம் எடுத்துக்கொள்வோம் மீண்டும் 30 நிமிடங்களுக்கு பின்னர் அது லோயிட்டர் க்கு மீண்டும் செல்கிறது மற்றும் தரை இறங்குகிறது இதுதான் பணி தேவை எனவே நான் இந்த வரைபடத்தை மாற்றியமைத்தால் நான் இங்கு 3 மணிநேரமும் லோய்ட்டர் தொடர்கிறேன் அரை மணி நேரமும் அல்லது 30 நிமிடங்கள் லோய்ட்டர் தொடர்கிறேன் மற்றும் தரை இறங்குகிறேன் எனவே நான் என்ன செய்கிறேன் நான் வார்ம் அப் செய்கிறேன் புறப்படுகிறேன் ஏறுகிறேன் பயணம் செய்கிறேன் மீண்டும் பயணிக்கிறேன் இது இப்படித்தான் வரும் அல்லது மீண்டும் மீண்டும் இந்த சுழற்சியை மீண்டும் அதே தொலைவெல்லை மற்றும் லோய்ட்டரில் 3 மணி நேரம் எடுத்துக்கொள்ள மீண்டும் நான் திரும்பி வருகிறேன் ஆகையால்தான் நான் இங்கு 914000 ஐப் உடன் மீண்டும் 914000 ஐ வரம்பைச் சேர்த்துள்ளேன் ஏனென்றால் நான் செய்கிற பணி இதுதான் இப்போது 𝑊3W2 என்ன நாம் ஏன் 𝑊3W2 𝑊3W2 அல்லது 𝑊1W0 இல் ஆர்வமாக உள்ளோம் 0 முதல் 1 வரை செயல்பாட்டைச் செய்த பிறகு W1 எடை என்ன என்பதைக் காண முயற்சிக்கிறேன் எனவே அது எனக்கு எரிபொருள் நுகர்வு தரும் ஏனெனில் W0 W1 அந்த நேரத்தில் நுகரப்படும் எரிபொருளாக இருக்கும் எனவே𝑊3W2எரிபொருள் என்னவாக இருக்கும் நான் W2 ஐ அறிந்தவுடன் இந்த செயல்பாட்டின் போது நுகரப்படும் எரிபொருள் கணக்கிடத்தக்கது இது 2 முதல் 3 குருஸ் என்று நமக்குத் தெரியும் எனவே நான் R ஐ 9114000 அடிக்கு சமமாக எழுத முடியும் இது தேவை மற்றும் சி வழக்கமான ஜெட் எஸ் எஃப் சி பயணத்தை நாங்கள் பார்த்துள்ளோம் டர்போ பான் உயர் பை பாஸில் எடுக்க முடிவு செய்துள்ளோம் ஏன் குறைந்த பாஸ் விகிதம் இல்லை அதிக பை பாஸ் விகிதம் ஏன் என்று பின்னர் விவாதிக்கப்படும் இப்போது உங்களுக்குத் தெரிந்த விஷயங்கள் எரிபொருள் பகுதியை எவ்வாறு கணக்கிடுவது என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே நான் மீண்டும் டர்போ ஜெட் அல்லது ஜெட் விமானத்திற்கான வழக்கமான SFC வருகிறேன் நான் தூய டர்போஜெட்டைக் காண முடிந்தது பின்னர் பயணத்திற்காக நான் C அல்லது SFCயின் மதிப்பை 0 9 ஆக எடுத்துக் கொள்ள வேண்டும் அது லோயிட்டர் இருந்தால் அது 0 8 ஆகும் ஆனால் எங்களுக்கு ஆர்வம் டர்போபனில் உயர் பை பாஸ் விகிதம் தெரிந்து கொள்வதில்தான் எனவே நான் பயணத்திற்கு 0 5 எடுத்துக்கொள்வேன் லோயிட்டர் க்கு 0 4 எடுத்துக்கொள்வேன் இவை மீண்டும் வரலாற்றுத் தரவை அடிப்படையாகக் கொண்டவை எனவே நான் 0 5 எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் அட்டவணையில் பார்த்தால் அது ஒரு மணி நேரத்திற்கு வழங்கப்படுகிறது எனவே இது ஒரு மணி நேரத்திற்கு எனவே அத்தகைய அட்டவணைகள் அலகு பார்க்கும்போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் FPS அமைப்பில் பணிபுரிவதால் அதை ஒரு வினாடிக்கு மாற்ற வேண்டும் எனவே நான் இதைச் செய்தால் இது வினாடிக்கு 0 0001389 ஆகிறது இப்போது கேள்வி வருகிறது நான் என்ன LD எடுக்க வேண்டும் நீங்கள் வரம்பை அதிகரிக்கப் போகிறீர்கள் என்றால் அது ஜெட் என்ஜினுக்குத் தெரியும் என்று நான் சொன்னது போல் இது LD அதிகபட்சத்தில் 0 866 ஆக பறக்க வேண்டும் நேற்று நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தேன் நீங்கள் பார்த்த வெவ்வேறு விமானங்களுக்கு LD அதிகபட்சத்தில் ஒரு அமர்வு இருக்கும் LD அதிகபட்ச மதிப்பு 16 முதல் 20 ட்ரீம்லைனர் மற்றும் எல்லாவற்றிற்கும் இடையில் உள்ளது ஏ 380 விமானம் 20 ஐ நெருங்குகிறது ஆனால் இது 16 15 16 17 18 இலிருந்து இந்த வகை விமானங்களுக்கு பொதுவாக வரும் எனவே சோதனை வழக்கில் LD அதிகபட்சத்தை 16 ஆக எடுத்துக்கொள்வோம் வரலாற்றுத் தரவைப் பயன்படுத்தி இந்த LD அதிகபட்சத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதையும் நாங்கள் காண்பிப்போம் இது நாளை அல்லது அடுத்த வகுப்பாக இருக்கலாம் ஆனால் 16 ஒரு மோசமான எண் அல்ல நேற்று நாம் பார்த்தோம் எனவே அந்த விஷயத்தில் LD வரம்பிற்குப் பயன்படுத்தப்படுவது 13 9 ஆக இருக்கும் இது முக்கியமான 0 866 L D ஆகும் வரம்பு சூத்திரத்திலிருந்து நீங்கள் 𝑊3𝑊2 ஐ இவ்வாறு எழுதலாம் R உங்களுக்குத் தெரியும் C உங்களுக்குத் தெரியும் V உங்களுக்குத் தெரியும் இதை நான் கணக்கிட விரும்பினால் R இன் மதிப்பை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இது அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது C இங்கே பரிமாணத்திற்காக நாங்கள் சரிசெய்துள்ளோம் LD என்பது 13 9 உள்ளது V என்பது 0 6 மாக் 0 6 என்பது 30000 அடி உயரத்தித்தில் ஒலியின் வேகம் எனவே V 0 6 க்கு சமமாக இருக்கும் ஒலியின் திசைவேகமாக 0 6 ஆக இருக்கும் அது 994 8 இந்த ரேஷன் 𝑊3W2 ஐப் பெற நான் மீண்டும் சொல்கிறேன் R C V LD ஆகியவற்றின் மதிப்பை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை வைத்து இந்த 𝑊3W2 க்கு 0 852 என்று கிடைக்கும் நாம் 𝑊3W2 ஐ கணக்கிட முயற்சிக்கிறோம் R C V மற்றும் LD ஆகியவற்றின் மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் R நமக்குத் தெரியும் C நமக்குத் தெரியும் LD நமக்குத் தெரியும் V விமானம் மாக் 0 6 இல் பறக்கிறது எனவே V 30000 அடியில் 0 6 ஆக இருக்கும் ஒலியின் வேகம் 30000 அடி 994 8 fps நான் இதைச் செய்தால் இது வினாடிக்கு சுமார் 596 right fps இவை நீங்களே செய்ய வேண்டிய தோராயமான எண் பின்னர் 𝑊3W2 0 852 ஆக இருக்கும் நாம் 𝑊3W2 ஐ கண்டுபிடித்தவுடன் இப்போது நாம் W4W3 இல் ஆர்வமாக உள்ளோம் W4W3 இன் போது என்ன நோக்கம் அது 3 மணிநேரம் லோய்ட்டர் செய்ய பட வேண்டும் எனவே இப்போது 3 மணிநேரம் லொயிட்டர் என்றால் மீண்டும் நாம் எஃப் எஸ் யூனிட்டாக மாற்ற வேண்டும் எனவே இது 10800 வினாடிகள் நாம் உயர் பைபாஸ் டர்போபானைப் பயன்படுத்துவதால் C இன் மதிப்பு என்ன என்பதை நான் எடுக்க வேண்டும் வரலாற்று மதிப்பு 0 4 சரியானது எனவே C ஐ 0 4 க்கு சமமாக எடுத்துக்கொள்கிறோம் இது ஒரு வினாடிக்கு மாற்ற அது ஒரு வினாடிக்கு 0 000111 ஆக இருக்கும் உங்களை மீண்டும் கணக்கிட்டு மன்றத்தில் விவாதிக்க எல்லோரையும் மீண்டும் சொல்கிறேன் மேலும் இது சிறந்த வரம்பிற்கான லொயிட்டர் உயர் பைபாஸ் விகிதத்தைக் கொண்ட டர்போபானுக்கு C SFCயின் மதிப்பு 0 5 லோய்ட்டர் செய்ய பட வேண்டும் பரிந்துரைக்கப்பட்டது 0 5 அல்லது வரலாற்று அடிப்படை எண் 0 5 ஆகும் இப்போது நீங்கள் ஜெட் எண்டுறன்ஸ் சூத்திரத்திற்குச் சென்றால் அது LD க்கு விகிதாசாரமாகும் நீங்கள் E அதிகபட்சம் விரும்பினால் LD அதிகபட்சத்தில் பறக்க வேண்டும் அதிகபட்ச LD யின் 86 66 சதவீதத்தில் நீங்கள் பறக்க வேண்டிய ரேஞ்ச் போலல்லாமல் எனவே இப்போது LD அதிகபட்சம் 16 ஐ நாங்கள் தேர்ந்தெடுத்ததிலிருந்து எனவே லோய்ட்டர் மதிப்பீட்டிற்குத் தேவையான LD எடுக்கப்படும் 16 என எடுக்கப்படும் பின்னர் 𝑊4W3 நீங்கள் அதைப் பார்த்தால் வெளிப்பாடு மற்றும் நீங்கள் தலைகீழ் எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் E இன் மதிப்பை வினாடிகளில் 10800 வினாடிகளில் C 0 000111 வினாடிக்கு LD ஆக 16 ஆக வைத்தால் இந்த மதிப்பு 0 9277 ஆக இருக்கும் இந்த மதிப்பை இங்கே அடைப்புக்குறிக்குள் கொடுக்க 0 075 மைனஸ் வர வேண்டும் எனவே 𝑊4W3 என்பது அறியப்படுகிறது இப்போது நாம் 𝑊5W4 வேண்டும் 5 என்றால் என்ன 4 முதல் 5 வரை என்ன செயல்பாடு இது மீண்டும் நம் தேவை இது மீண்டும் மீண்டும் தளத்திற்கு வருகிறது என்று கருதி இந்த வரம்பிற்கு பறக்க விடுங்கள் என்று நாங்கள் கூறினோம் இந்த வரம்பு வேறுபட்டதாக இருக்கலாம் விமானம் வேறு தூரத்தில் தரையிறங்கலாம் வேறு சில தூரம் வேறு சில வரம்புகள் இருக்கலாம் ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் திரும்பி வருகிறோம் எனவே நாங்கள் 914000 அடிகளை வைத்துள்ளோம் எனவே 𝑊5𝑊3 சரியானதாக இருக்கும மற்றும் 𝑊3W2 0 852 ஆக இருந்தது எனவே நான்இந்த வரம்பு வேறுபட்டிருந்தால் 0 852 ஐ வைக்கவும் பின்னர் விகிதம் மாறும் ஆனால் அவை ஒரே மாதிரியாக இருப்பதால் எனவே நான் மீண்டும் மீண்டும் கணக்கீடு செய்யவில்லை எனவே இந்த மதிப்பு இங்கே உள்ளது இப்போது இது 𝑊5W4 தெரியும் எனவே இது 𝑊5W4 ஆக இருக்கும் எனவே 0 852 என்பது 𝑊3W2 க்கு சமமான விகிதமாகும் ஏனெனில் வரம்புகள் ஒன்றே இப்போது நீங்கள் 𝑊6W5 ஐப் பார்க்க விரும்புகிறீர்கள் 𝑊6W5 என்பது நாம் பணி தேவைக்கேற்ப 30 நிமிட லொய்ட்டருக்கு ஒத்திருக்கிறது 30 நிமிடங்கள் என்றால் 1200 வினாடிகள் மீண்டும் நாம் சமமாக 𝑊6W5 ஐப் பயன்படுத்த வேண்டும் C நமக்குத் தெரியும் E சுமார் 1200 வினாடி LD பற்றி எங்களுக்குத் தெரியும் அது LD அதிகபட்சமாக இருக்கும் என்று எங்களுக்குத் தெரியும் எனவே இது விகிதம் 0 9917 ஆக இருக்கும் பின்னர் 𝑊7W6 வருகிறது இது வரலாற்று தரவுகளின்படி0 995 ஐ எடுத்துக்கொள்வது நல்லது இந்த எண்களை வடிவமைப்பது பற்றி நீங்கள் மேலும் அறியத் தொடங்குவதால் இது தொடக்க எண்களாகும் எனவே நாங்கள் என்ன செய்தோம் எங்களிடம் இருப்பதைக் கண்டோம் எனவே W ஐ நாங்கள் இங்கே பார்க்க மாட்டோம் எனவே 𝑊7W6 பெற நாம் இந்த எண்களை என்ன செய்வது இந்த விஷயங்கள் அனைத்தும் நாம் எந்த அலகு பயன்படுத்துகிறோம் மற்றும் பல முறை வரலாற்று அடிப்படையிலான தரவைப் பயன்படுத்துகிறோம் என்பதற்கான தெளிவான புரிதலுடன் இயந்திரத்தனமாக இந்த பயிற்சி ஆரம்பத்தில் பெற வேண்டும் ஒரு வடிவமைப்பைத் தொடங்குவதற்கான வடிவமைப்பைத் தொடங்க வடிவமைப்பு எண்கள் எங்களுக்கு உள்ளது எரிபொருள் பின்னம் என்ன என்பதைப் பார்ப்பதே எங்கள் நோக்கம் இப்போது இதை நாம் பெருக்குகிறோம் நான் இதை இப்படி எழுதினால் இந்த பின்னங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக் கொண்டால் எனக்கு என்ன இறுதியாக கிடைக்கும் எனக்கு 𝑊7W6 சரியாக கிடைக்கிறது Wf எரிபொருள் நுகர்வு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எரிபொருள் நுகர்வு என்னவாக இருக்கும் நீங்கள் W0 உடன் தொடங்கினீர்கள் இங்கிருந்து பார்ப்போம் எடை W0 ஆக இருந்தபோது இங்கிருந்து தொடங்கினீர்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து இங்கு இறங்கினார் அந்த நேரத்தில் எடை W7 இடையில் நீங்கள் எதுவும் செய்யவில்லை ஆனால் பறக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே W0 மற்றும் W7 க்கு இடையிலான அந்த வேறுபாடு சரியான எரிபொருளின் அளவாக இருக்கும் எனவே Wf இதற்கு சமம் என்று நான் சொல்கிறேன் W0 இல்லை கழித்தல் W7 நான் இங்கிருந்து தொடங்குகிறேன் இது நான் எதுவாக இருந்தாலும் நான் அதை இங்கே தரையிறக்க விரும்புகிறேன் இது 7 வது புள்ளி நான் 𝑊0 உடன் தொடங்கினேன் இறுதி W7 மற்றும் வித்தியாசம் நுகரப்படும் எரிபொருள் இப்போது எங்கே இப்போது நான் எல்லா பகுதியையும் எரிபொருள் பின்னங்களையும் வெவ்வேறு நிலைகளில் பெருக்கினால் இங்கே பாருங்கள் W7W0 கிடைக்கும் நான் அந்த மதிப்பை 1 இலிருந்து கழிக்க வேண்டும் எனக்கு எரிபொருள் பின்னம் WfW0 கிடைக்கும் எனவே இது ஆரம்ப எண்ணைப் பெறுவதற்கான சிறந்த வழி இந்த பயிற்சியை முடிக்க இதை செய்வோம் எனவே W7W0 என்னை எழுத அனுமதிக்கும் என்று பார்ப்பேன் இவை அனைத்தும் நாம் ஏற்கனவே மதிப்பிட்டுள்ள இந்த பின்னத்தின் மதிப்புகள் நான் இதைச் செய்தால் நான் பெறுகிறேன் மதிப்பு 0 635 எனவே W7W0 என்பது 0 635 ஆகும் பின்னர் 𝑊𝑓W0 என்னவாக இருக்கும் ஆனால் நீங்கள் 1 06 வழக்கமான நடைமுறையுடன் பெருக்க வேண்டும் இது 6 சதவிகிதத்தை அதிகரித்து வருகிறது ஏனென்றால் எரிபொருள் தொட்டியில் சிக்கியுள்ள எரிபொருட்களுக்கு 6 சதவிகிதம் என சொல்லலாம் அதை வெளியே எடுக்க முடியாது எனவே அதனால்தான் இந்த விளிம்பை வைத்திருக்கிறோம் நான் இதைச் செய்தால் இது தோராயமாக மாறும் இது 0 387 ஆக இருக்கும் நீங்கள் என்னிடம் கேட்கத் தொடங்குவதற்கு முன் அதை நீங்களே செய்யுங்கள் நாம் ஏன் இதையெல்லாம் செய்கிறோம் மீண்டும் நான் திரும்பிச் செல்கிறேன் எங்கள் நோக்கம் W0 என்பதை நினைவில் கொள்கிறீர்கள் இது 𝑊𝑓𝑊0 உடன் ஒத்திருக்கிறது இது 𝑊𝑒𝑊0 உடன் ஒத்துள்ளது ஏனெனில் எங்கள் வெளிப்பாடு வெற்று எடை மதிப்பீடு குறித்த எனது சொற்பொழிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்தால் அங்கு நாங்கள் வெளிப்பாட்டைக் கொடுத்துள்ளோம் 𝑊𝑒W0 புள்ளிவிவர தரவுகளின் அடிப்படையில் இது ரேமர்ஸ் புத்தகத்திலிருந்து வந்தது இது இந்த Kvs நிச்சயமாக இது 1 Kvs மதிப்பை எடுத்துள்ளோம் இது நாம் விமானம் தயாரிக்க உபாயயோகித்த பொருளை அல்லது கலவையை பொறுத்து மாறுபடலாம் ஆனால் அதை இங்கே 1 எடுத்துக்கொள்கிறோம் விமானத்தின் வகையைப் பொறுத்தவரை A மற்றும் C இன் மதிப்பு எவ்வாறு இருக்கும் என்பதைக் காண அந்த அட்டவணையைப் பார்த்தால் இது பொதுவாக ஒரு போம்பேர் விமானத்தை குறிக்கிறது அந்த விஷயத்தில் அட்டவணையில் A இன் மதிப்பு 0 93 மற்றும் C 0 07 நீங்கள் ஒரு சிவில் விமானத்தை வடிவமைக்கிறீர்கள் என்றால் அதன்படி வரலாற்றுத் தரவைப் பயன்படுத்தி வரலாற்று ரீதியாக உருவாக்கப்படும் மதிப்பை நீங்கள் காண வேண்டும் எனவே நான் இதைச் செய்தால் இங்கே எழுதலாம் எனவே எங்கள் நோக்கம் என்ன ஆரம்ப மதிப்பீடு 𝑊0 ஐப் பெறுவதே இப்போது எங்கள் நோக்கம் எனவே நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த வழி என்னவென்றால் இங்கே வைக்கப்பட்டுள்ள 𝑊0 இன் சில மதிப்பைத் தேர்ந்தெடுத்து அவை ஒன்றிணைகிறதா இல்லையா என்பதைப் பார்க்கவும் அல்லது வழக்கமாக எண்ணியல் முறை பயன்படுத்த வேண்டுமா முடிவு உங்களுடையது எடுத்துக்காட்டு நீங்கள் எளிமையான முறையை எடுத்துக்கொள்வதாகக் கூறுகிறது நீங்கள் இங்கே சில எண்ணை வைத்து உங்கள் இடது புறம் சமமாக இருக்கிறதா இல்லையா என்பதைப் பார்க்கிறீர்கள் மேலும் சில எண்களைக் கொடுக்கும்போது இவை ஒன்றிணைவதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் தீர்வு கண்டுபிடிக்க பல வழிகளில் உங்களால் முடியும் ஆனால் இங்கே கணக்கிடப்பட்டது 𝑊0 𝑊𝑒𝑊0 மற்றும் 𝑊0 ஆகும் ஏனென்றால் W0 மதிப்புபே 𝑊𝑒𝑊0 இன் மதிப்பு என்ன என்பதை தீர்மானிக்கிறது ஏனெனில் இது 𝑊0 இன் செயல்பாடாக வழங்கப்படுகிறது எனவேதான் உங்களிடம் இந்த வகையான சிக்கல் உள்ளது நாங்கள் 50000 பவுண்டுகளுடன் தொடங்குகிறோம் இந்த மதிப்பை நீங்கள் பயன்படுத்தினால் இந்த மதிப்பு 0 4361 ஆகும் எனவே நீங்கள் அதை 59300 ஆக மாற்றினால் 61057 ஐக் கொடுக்கும் பின்னர் இந்த மதிப்பு 0 4309 மற்றும் இது 59311 மற்றும் உங்களிடம் 59310 இருந்தால் இந்த மதிப்பு 0 4309 மற்றும் இது 59309 ஆகும் எனவே கிட்டத்தட்ட ஒன்றிணைகிறது எனவே நீங்கள் W0 ஆரம்பத்தில் 59310 பவுண்டுகள் எனத் தொடங்கலாம் என்று சொல்கிறீர்கள் பின்னர் நீங்கள் பணித் தேவைகளிலிருந்து பார்க்கிறீர்கள் எது மிக நெருக்கமான மதிப்பை தரும் விமானம் நீங்கள் என்ன அடிப்படையாக எடுத்துக்கொண்டீர்கள் மற்றும் நீங்கள் இந்த விஷயங்கள் நன்றாக இருப்பதைக் காணலாம் இந்த எண் ஒரு அடிப்படை மூலம் கிடைக்கும் எண்ணுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் அது பரவலாக வித்தியாசமாக செய்ய முடியாது பிறகு ஏதோ தவறு உள்ளது என்றே பொருள் மேலும் நாம் இந்த எண்ணை எவ்வாறு உணருவது 𝑊𝑓𝑊0 என்பது 0 4 0 5 என சொல்கிறார்கள் எண் என்னவாக இருக்க வேண்டும் எனவே இதை எப்படி செய்வது என்று நீங்கள் அறிந்தவுடன் இப்போது ஒரு வடிவமைப்பாளரின் முன்னோக்கை வைத்துக் கொள்ளுங்கள் 𝑊𝑓𝑊0 அத்தகைய விமானத்திற்கு நீங்கள் எவ்வளவு எதிர்பார்க்க வேண்டும் ஒரு வடிவமைப்பாளரின் நோக்கம் அதுதான் மிக்க நன்றி